வணக்கம் நான் ஜெயந்த சாட்டர்ஜி கான்பூர் ஐஐடியில் பேராசிரியர் இந்த 8 வாரங்களில் சேவைகளை நிர்வகிப்பதில் நாம் தொடர்பு கொள்கிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் சேவை மேலாண்மை சேவை வணிகம் மற்றும் இன்றைய பொருளாதாரத்தில் அதன் முக்கியத்துவம் தொடர்பான பல்வேறு சமகால சிக்கல்களை நாம் பார்க்கிறோம் இன்று நான் மிகவும் சுவாரஸ்யமான சமகால வணிக மாதிரி ஒன்றில் கவனம் செலுத்துவேன் இந்த பாடத்திட்டத்திற்கான அறிமுகத்திலும் கடந்த சில அமர்வுகளிலும் இந்த புதிய வணிக மாதிரியை நான் குறிப்பிட்டேன் இது சுருக்கமாக PSS என அழைக்கப்படும் தயாரிப்பு சேவை அமைப்புகளின் கருத்து இந்த கருத்து எளிமையானது மற்றும் இந்த கருத்து சேவை அறிவியல் தொடர்பான துறைகளில் இருந்து பேசப்பட்டது ஆனால் சமீபகாலமாக இந்த கருத்து பெரும்பாலும் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள பசுமை பொருளாதாரம் மூலம் வணிக முன்மாதிரியின் விருப்பமான அமைப்பாக குறிப்பிடப்படுகிறது நமது கிரகத்திற்கும் நமது வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு சிறந்த தூய்மையான பசுமையான உலகத்தை உருவாக்குவது ஏன் முக்கியம் என்பதை நாம் பார்ப்போம் உங்களுக்கு முன்னால் உங்கள் திரையில் இப்போது பாரம்பரிய வணிக மாதிரியைப் பார்க்கிறீர்கள் எங்களிடம் உள்ள இடது பக்க உள்ளீடுகள் மூலப்பொருளாக வருகின்றன சில நேரங்களில் இந்த மூலப்பொருட்கள் கூறுகளாகவும் சில நேரங்களில் துணை அமைப்புகளாகவும் செயலாக்கப்படுகின்றன மூலப்பொருள் நடுத்தர பகுதிக்கு வருவதற்கு முன்பு சில மதிப்பு கூட்டல்கள் உள்ளன என்று அர்த்தம் அதாவது ஆலை உற்பத்தி செயல்பாடு ஆகும் பாரம்பரியமாக மூலப்பொருட்கள் பேக்கேஜ் செய்யப்பட்ட தொகுப்பு இரும்பு தாது போன்ற பேக்கேஜ் அல்லது நிலக்கரி பேக்கேஜ் செய்யப்படாதது அல்லது முன் தயாரிக்கப்பட்ட அல்லது முன்பே தயாரிக்கப்பட்ட பேக்கேஜ் செய்யப்பட்ட உள்ளீடுகள் போன்ற கடற்பாசி பலகைகள் போன்றவை இரண்டு வகைகளும் ஆபரேஷன் ஆலைக்கு பாய்கின்றன பின்னர் அவை வெவ்வேறு உற்பத்தி நிலைகளில் செயலாக்கப்பட்டு நாங்கள் தயாரிப்புகளை உருவாக்குகிறோம் இந்த தயாரிப்புகளை நாம் FMCG என்று அழைக்கலாம் பற்பசை அல்லது சோப்பு போன்ற வேகமாக நகரும் நுகர்வோர் பொருட்கள் அவை தொழில்துறை தயாரிப்புகளாக இருக்கலாம் அல்லது அவை வணிகங்களுக்கு அல்லது கம்ப்யூட்டர் போன்ற தொழில்முறை பயன்பாட்டிற்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம் பின்னர் அவை நுகர்வோருக்கு நேரடியாகவோ அல்லது பல்வேறு வகையான விநியோகச் சேனல்கள் மூலமாகவோ கொண்டு செல்லப்படுகின்றன இது பொருளாதார அமைப்பு மூலம் பொருட்கள் மற்றும் பொருட்களின் பாரம்பரிய ஓட்டம் எனவே இடது புறத்தில் பரிவர்த்தனைகளை நாம் பெரும்பாலும் அவற்றை வணிகம் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் அது இன்னும் ஒரு உற்பத்தி செயல்முறைக்கு உள்ளீடுகளாக சேவை செய்து வருகிறது ஆனால் உற்பத்தி செயல்முறைக்குப் பிறகு தொழில்துறை அமைப்புகளை வெளியீடுகளாக அவை சந்தை மூலம் நுகர்வோரிடம் செல்கின்றன நாங்கள் அதை நுகர்வோர் ஸ்ட்ரீம் என்று அழைக்கிறோம் கடந்த பல தசாப்தங்களாக வியாபாரத்தை விரைவுபடுத்துவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் கவனம் வேகமாக செலுத்தப்பட்டது அதே அமைப்பு அதே வளங்கள் அல்லது அதே நிலையான சொத்துக்கள் அமைத்தல் அதே இயந்திரங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு மூலம் அதிக உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இறுக்கமான மதிப்பு ஒருங்கிணைப்பு பல்வேறு துறைகளிடையே நெருக்கமான ஒத்துழைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டது ஆனால் அது இன்னும் கடந்த சில தசாப்தங்களாக உலக தொழில்துறை உற்பத்தியை கணிசமாக அதிகரித்தது வணிக வேகம் முடுக்கம் என அழைக்கப்படுகிறது மற்றும் எங்களிடம் ஏராளமான பொருட்கள் மற்றும் பல்வேறு வகையான கேஜெட்டுகள் சந்தையில் நிரம்பி வழிகின்றன ஆனால் நாம் இப்போது இயற்கையிலிருந்து மூலப்பொருட்களை அதிக அளவில் எடுத்து அவற்றை பதப்படுத்தி அனைத்து வகையான பொருட்களையும் உற்பத்தி செய்கிறோம் என்ற கவலை உள்ளது அல்லது நாங்கள் ஒரு தற்காலிக இன்பத்திற்காக ஒரு நிரந்தர பிரச்சனையை உருவாக்குகிறோம் அல்லது நாங்கள் இன்னும் உருவாக்கும் பணியில் இருக்கிறோம் மேலும் அதிகமான பொருட்கள் மேலும் மேலும் குப்பைகள் மற்றும் கழிவுகளை உருவாக்குகிறது மேலும் பல்வேறு வகையான பிளாஸ்டிக் கழிவுகள் மக்கும் அல்லாத கழிவுகள் போன்ற தீர்க்க முடியாத பிரச்சனையை உருவாக்குகின்றன இந்த மதிப்புச் சங்கிலி உங்கள் முன்னால் உள்ளது இந்த மதிப்புச் சங்கிலியின் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் உரிமை பரிமாற்றம் உள்ளது நிலக்கரி சப்ளையர் அல்லது இரும்பு தாது சப்ளையர் எஃகு உற்பத்தி செய்யும் ஆலைக்கு மற்றும் மதிப்பு சங்கிலி முழுவதும் உரிமையாளரின் உரிமையை மாற்றுவார் எஃகு உற்பத்தியாளர் துருப்பிடிக்காத ஸ்டீலின் தட்டையான பாத்திரத்தை உருவாக்கும் போது சமையலறை உபகரணங்கள் அல்லது பிற பொருட்களை உற்பத்தி செய்யும் மக்களால் அவை பயன்படுத்தப்படும் ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் உரிமை மாற்றம் இருக்கும் புதிய முன்னுதாரணம் எனினும் இந்த முழுச் சங்கிலி மதிப்புச் சங்கிலியையும் சற்று வித்தியாசமாகப் பார்க்கிறது ஆரம்பத்தில் அகழ்வாராய்ச்சியில் பூமி நகரும் இயந்திரங்கள் மற்றும் நீங்கள் ஒரு பெரிய ஆலையை உருவாக்கும் போது அல்லது ஒரு பெரிய குடியிருப்பு வளாகத்தை உருவாக்கும் போது பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கட்டுமான இயந்திரங்கள் போன்ற தொழில்களில் இருந்து இந்த கருத்து வந்தது இப்போது இந்த சந்தர்ப்பங்களில் பழைய பொருளாதாரத்தில் உள்ள இயந்திரங்கள் வாங்கப்பட்டன இயந்திர உற்பத்தியாளரிடமிருந்து ஒப்பந்ததாரருக்கு அல்லது புதிய ஆலை அமைக்கும் தொழிற்சாலை அமைப்புக்கு உரிமை மாற்றம் செய்யப்பட்டது கட்டுமானக் காலத்தின் முடிவில் அனைத்து கட்டிடங்களும் செய்யப்பட்ட போது அனைத்து ஆலை கட்டமைப்புகளும் செய்யப்பட்டன இந்த இயந்திரங்களுக்கு மேலும் எந்தப் பயனும் இல்லை மேலும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு ஆலைகளில் பல்வேறு குடியிருப்பு பெரிய குடியிருப்பு வளாகங்களில் ஒரு மூலையில் இந்த பெரிய இயந்திரங்கள் துருப்பிடித்து எந்த ஒரு பயனுள்ள பயன்பாட்டிற்கும் வராமல் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் காலப்போக்கில் அவை குப்பைக் குவியலாக மாறி விற்கப்படுகின்றன உங்கள் தளத்திலிருந்து அவற்றை அகற்றுவதற்கு அடிக்கடி நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் சில போட்டி அழுத்தங்களின் கீழ் பூமியை நகர்த்தும் இயந்திரங்களின் உற்பத்தியாளர்கள் எளிமையான ஒன்றை ஆனால் புதுமையான மற்றும் ஏதோ ஒரு வகையில் தொலைதூர தாக்கத்தின் தீர்வைக் கொண்டு வந்தனர் பூமி நகரும் இயந்திரத்தில் வாடிக்கையாளர் சரியாக ஆர்வம் காட்டவில்லை என்று அவர்கள் நினைத்தனர் அந்த இயந்திரத்தால் வழங்கப்பட்ட தீர்வில் வாடிக்கையாளர் ஆர்வம் காட்டுகிறார் ஆலைக்கு அல்லது கட்டிடத்திற்கான அடித்தளத்தை உருவாக்க பூமியை நகர்த்துகிறார் அவர்கள் ஒரு புதிய வணிக முன்மொழிவைக் கொண்டு வந்தனர் இயந்திரம் வாங்குவது இனி அகழ்வாராய்ச்சி உற்பத்தியாளருக்கு தேவையில்லை பூமியை நகர்த்தும் இயந்திர உற்பத்தியாளர் பூமியை அகற்றுவது ஒரு டன் ஒன்றுக்கு பூமியை அகழ்வது ஒரு மணி நேர அடிப்படையில் அல்லது பூமியின் மொத்த டன் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உருவாக்கப்பட வேண்டிய அடித்தள அமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு தீர்வை வழங்கினார் அகற்றப்பட வேண்டிய பொருள் அழிக்கப்பட வேண்டிய நிலம் இலக்கு வைக்கப்பட்ட கால இடைவெளியில் அடித்தளம் உருவாக்கப்படும் அதுதான் வாடிக்கையாளர் தேடும் தீர்வாக இருந்தது அகழ்வாராய்ச்சி இயந்திரம் அகழ்வாராய்ச்சி இயந்திரத்தை ஒரு தயாரிப்பாக விற்பனை செய்வது அகழ்வாராய்ச்சி சேவையால் மாற்றப்பட்டது இதுவே பின்னர் சேவை அல்லது சேவை என்று அழைக்கப்பட்டது இப்போது என்ன நன்மை இருந்தது நன்மை என்னவென்றால் வேலையின் முடிவில் இயந்திரம் இனி ஆலையின் ஒரு மூலையில் துருப்பிடிக்காது திட்டத்தின் முடிவில் அடித்தளம் உருவாக்கப்பட்ட போது மண் அகற்றப்பட்டது இயந்திரம் சப்ளையரால் எடுத்துச் செல்லப்பட்டது மறுசீரமைக்கப்பட்டது மீண்டும் தயாரிக்கப்பட்டது மற்றும் மற்றொரு தளத்தில் மீண்டும் பயன்படுத்தப்பட்டது இயந்திரம் வாங்கியிருந்தால் ஒரு செகண்ட் ஹேண்ட் மெஷினை விற்பது அல்லது ஒரு வழி செகண்ட் ஹேண்ட் அகழ்வாராய்ச்சி இயந்திரம் வாங்குவது போன்ற பல்வேறு வகையான சட்ட மற்றும் வணிக சிக்கல்களை பதிவு செய்யலாம் ஆனால் இந்த வழக்கில் வாடிக்கையாளர் பல வாரங்களில் பல டன் பூமியை அகற்றுவதற்கான தீர்வைப் பெறுகிறார் வாடிக்கையாளர் இனி இது புதிய இயந்திரத்தில் செய்யப்பட்டதா அல்லது ஒரு செகண்ட் ஹேண்ட் மெஷினில் செய்யப்பட்டதா என்று கவலைப்பட வேண்டியதில்லை சரியான பராமரிப்பு மற்றும் மறுசீரமைப்புடன் இயந்திரத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியும் துருப்பிடிக்கும் குப்பைக் குவியல் இல்லை மற்றும் பூமி அகற்றலைத் தேடும் அடித்தள தளத்தைத் தேடும் வாடிக்கையாளரின் திருப்திக்காக தீர்வு இருந்தது மற்றும் பூமியை அகற்றும் இயந்திரம் அவசியமில்லை சுருக்கமாக இதை நாம் தயாரிப்பு சேவை மாதிரி என்கிறோம் ஒரு தயாரிப்பு உள்ளது ஒரு இயந்திரம் உள்ளது ஆனால் வாடிக்கையாளர் ஒரு யூனிட் உபயோகத்திற்கு ஒரு டன் ஒன்றுக்கு ஒரு மணி நேரத்திற்கு கட்டணம் செலுத்தி சேவையாக இறுதி தீர்வை வாங்குகிறார் மதிப்பு பரிமாற்றம் தீர்வு மற்றும் சேவையின் அடிப்படையில் நடைபெறுகிறதே தவிர உரிமை பரிமாற்றத்தின் அடிப்படையில் அல்ல இந்த மாதிரியானது இப்போது நமது பொருளாதாரத்தின் பல பிரிவுகளை அனுமதித்துள்ளது மற்றும் மறுபயன்பாட்டின் அடிப்படையில் மறுசுழற்சி அடிப்படையில் மறு உற்பத்தி அல்லது மறு ஒதுக்கீட்டை அடிப்படையாகக் கொண்ட இந்த மாதிரி இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்ட முந்தைய மாதிரியை விட மிகச் சிறந்த மாதிரியாக உள்ளது என்று கூறப்படுகிறது இறுதியில் கழிவு குவியலை குப்பை குவியலை அதிகரிக்கிறது இந்த புதிய மாடலில் நாம் இயற்கையிலிருந்து நிலையான ஆதாரத்தைக் கொண்டிருப்பதைக் கண்டால் முந்தைய விநியோகச் சங்கிலி இருக்கும் ஆனால் இப்போது அவை ஒவ்வொன்றும் பச்சை விநியோகச் சங்கிலியுடன் இருக்கும் நடுவில் பாரம்பரிய வணிக செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் உரிமையாளர் அடிப்படையிலான மதிப்பு பரிமாற்றத்தில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தீர்வை உருவாக்குவதில் வாடிக்கையாளரை இணைப்பதன் மூலம் நாம் இப்போது தீர்வின் அடிப்படையில் மதிப்பு பரிமாற்றம் செய்கிறோம் இதன் விளைவாக இந்த மாதிரி இப்போது பல பாரம்பரிய ஒளி தொழில்கள் மற்றும் கனரக தொழில்கள் அல்லது தொழில்முறை தொழில்கள் ஆகியவற்றில் பல்வேறு வழிகளில் கிடைக்கிறது நீங்கள் ஒரு வாஷிங் மெஷின் வாங்க வேண்டும் நாங்கள் லாண்ட்ரோமேட் சேவைகளை நல்ல முறையில் ஏற்பாடு செய்யலாம் ஆனால் மக்கள் ஒரு யூனிட் பயன்பாட்டு அடிப்படையில் தங்கள் நெருக்கமான வேலைகளைச் செய்து முடிக்க முடியும் இன்று பல்வேறு நாடுகளில் மோட்டார் வாகனங்களின் தனியார் உரிமையை ஊக்குவிப்பதற்குப் பதிலாக பல பாதிப்புகள் சுற்றுச்சூழலில் பாதகமான தாக்கங்கள் உள்ளன பூல் பயன்பாடு கார்களின் பகிரப்பட்ட பயன்பாடு ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது உங்களிடம் ஒரு கார் இருந்தால் தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் அழைத்தால் ஒரு காரை வைத்திருக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் இனி உணர மாட்டீர்கள் நீங்கள் உண்மையில் கார் ஓட்டும் தொழிலில் இல்லாவிட்டால் அல்லது அது உங்கள் பொழுதுபோக்கு ஆனால் மிகவும் நடைமுறை வழக்குகளாக இல்லாவிட்டால் இது மதிப்பு பரிமாற்றத்தின் யூனிட் பயன்பாட்டின் அடிப்படையில் ஒரு யூனிட் அடிப்படையில் அமையும் ஏற்கனவே விமான இயந்திரங்களில் இது மட்டுமே வணிக மாதிரி பறக்கும் மைலேஜ் அடிப்படையில் விமான இயந்திரங்கள் வழங்கப்படுவதால் அது இப்போது கிடைக்கிறது எனவே எஞ்சின் எஞ்சின் பழுது மாற்றுதல் எஞ்சின் சப்ளையர் விமான உரிமையாளர் விமான சேவை உரிமையாளர் இயந்திரத்தில் ஏதேனும் சிக்கல் போன்ற அனைத்து விஷயங்களும் கவனிக்கப்படுகின்றன அவர்கள் இயந்திரங்களை சொந்தமாக வைத்திருப்பது மற்றும் இயந்திரங்களைப் பராமரிப்பது போன்ற பலவற்றைப் பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இதேபோல் மணிநேர மின்சாரம் இன்று மிகவும் செல்லுபடியாகும் வணிக மாதிரியாகும் இது நாம் தினமும் பயன்படுத்தும் வழக்கமான மின்சாரம் மட்டுமல்ல அங்கு நாம் கிலோவாட் மணி அடிப்படையிலான நுகர்வு பயன்படுத்துகிறோம் ஆனால் மின்சாரம் பல்வேறு தொழில்துறை பயன்பாடுகளில் உள்ளது கடைசியாக அங்கு அது மின்சக்தியால் மணிநேரத்திற்கு விற்கப்படுகிறது உங்களில் பெரும்பாலோருக்கு நன்கு தெரியும் புகைப்பட நகலெடுக்கும் சேவை இப்போது நகல் எடுப்பவர்களுக்கு பதிலாக கொள்முதல் செய்வதற்கான விதிமுறையாகும் புகைப்பட நகல் இயந்திரங்கள் வாடிக்கையாளர் வளாகத்தில் வாடிக்கையாளர் செலுத்தும் நகல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன அதாவது நுகரப்படும் சேவை அலகுகளின் எண்ணிக்கை புகைப்பட நகல் இயந்திரம் சப்ளையரின் சொத்தாக உள்ளது மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் அதை மீண்டும் உற்பத்தி செய்கிறார்கள் அதை மீண்டும் பயன்படுத்துகிறார்கள் மற்றும் மதிப்பு வழங்கப்படுகிறது எனவே இன்றைய தொகுதியின் முடிவில் நான் உங்களுடன் சில எண்ணங்களை விட்டு விடுகிறேன் இதை மன்றத்தில்போரம் பங்கேற்பதற்கான ஒரு வேலையாக நீங்கள் கருதலாம் வாடிக்கையாளருடன் நெருங்கிச் செல்வதற்கு இது என்ன உதவியாக இருக்கும் என்பதற்கான இந்தப் புதிய காம்பெடேட்டிவ் ஸ்ட்ரேட்டஜி குறித்த உங்கள் விவாதங்களை நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு யூனிட் கட்டணத்திற்கு வாடிக்கையாளருக்கு வழங்கப்படும் மொத்த மதிப்பை இது எவ்வாறு மேம்படுத்துகிறது மற்றும் ஒட்டுமொத்தமாக போட்டித்திறன் மற்றும் வணிகத்தை நடத்துவதற்கான புதிய தர்க்கமாக இந்த தயாரிப்பு சேவை அமைப்பைப் பற்றி உங்கள் எண்ணங்களை உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன்